சிறிய அளவில் மறுசீரமைக்கப்பட்ட பவர் சிஸ்டம் பற்றி நாம் பார்த்தோம் அதுவும் குறிப்பாக அதிர்வெண் கட்டுப்பாட்டில் அதை பார்த்தோம் இது உங்கள் இரண்டு பகுதிகள் கொண்ட பவர் சிஸ்டம் இன் அட்டவணைப்படுத்தப்பட்ட பவர் பாய்வுக்கான சமன்பாடு ஆகும் பகுதி ஒன்று மற்றும் இரண்டில் தலா இரண்டு GENCO மற்றும் DISCO களை நாம் கொண்டிருந்தோம் நாம் உதாரணத்துக்காக பெர் யூனிட் மெகாவாட் பெர் யூனிட் மெகாவாட் பெர் யூனிட் மெகாவாட் மற்றும் பெர் யூனிட் மெகாவாட் என்போம் ஆனது DISCO 1 இன் மொத்த பவர் தேவையை குறிப்பிடுகிறது இது விநியோக கம்பெனி ஒன்று கானது இதை சுருக்கமாக நாம் DISCO 1 என அழைக்கிறோம் இது DISCO 2 இன் பவர் தேவை இது DISCO 3 க்காணது மற்றும் இது DISCO 4 க்கானது இப்போது நம்மிடம் Cpf எலமென்ட்கள் கொண்ட அணி உள்ளது ஆகியவை DISCO மற்றும் GENCO இடையிலான காண்ட்ராக்ட் பற்றி சொல்லும் உதாரணமாக காக ஒரு தன்னிச்சையான மதிப்பை எடுத்துக்கொள்கிறேன் அது 0 10 என்போம் இதை நான் போட்டால் கிடைக்கும் அதே போல ஆனது என்போம் இப்போது அட்டவணைப்படுத்தப்பட்ட டை பவர் பாய்வு என்னவாக இருக்கும் இதை கண்டறிய உங்கள் DISCO பார்டிசிபெசன் அணிக்கு செல்ல வேண்டும் இதுதான் உங்கள் DISCO பார்டிசிபெசன் அணி இந்த அணியில் நாம் இந்த மதிப்புகளை மாற்றிப் போடவேண்டும் நான் எதை உங்களுக்கு புரியுமாறு மாற்றி போடுகிறேன் இங்கு நான் என எழுதியுள்ளேன் இங்கே ஆகியவை வருகின்றன அவற்றுக்கு பதில் நான் என போடுகிறேன் அடுத்து இக்கு வருவோம் முதலில் இதை எழுதுகிறேன்

என மாற்ற வேண்டும் வை பார்த்தால் அதை என மாற்ற வேண்டும் மற்றும் ஆகும் இது 0 20 பின்னர் வரும் இதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்து வரும் இது ஆகும் வும் 0 10 ஆக எடுத்துள்ளோம் பின்னர் ஆகியவற்றில் எந்த மாற்றமும் இல்லை இவைதான் உங்களுடைய அட்டவணைப்படுத்தப்பட்ட டை பவர் சமன்பாடுகள் இவை DISCO க்களின் பவர் டிமாண்ட் உடன் தொடர்புடையவை இதில் ஏதாவது ஒரு எலிமெண்ட் இருந்தால் DISCO ஆனது அதனுடைய சொந்த பகுதியில் இருக்கும் GENCO இடமிருந்து பவரை வாங்குகிறது என்று அர்த்தம் அதாவது அவை நிச்சயமாக இந்த டை லைன் பவர் சமன்பாட்டில் வராது ஆனால் இந்த 1 3 1 4 2 3 2 4 மற்றும் இங்கே வரும் 3 1 3 2 4 1 4 2 ஆகவே நிச்சயமாக உங்களுடைய அட்டவணைப்படுத்தப்பட்ட டை லைன் பவர் பாய்வு சமன்பாட்டில் வரும் நாம் என எடுத்துக் கொள்கிறோம் தயவு செய்து இதை உங்கள் நோட்டுப் புத்தகத்தில் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய டை லைன் பவர் பாய்வு என்ன என்பதை கணக்கிடுங்கள் இந்த வகையில் உங்களுடைய சமன்பாடு என்ன என்பதை எழுதிக் கொள்ளுங்கள் நம் ஆகும் மற்றும் நாம் ஐ கணக்கிட வேண்டும் எனவே முதல் டேர்ம் ஆனது இதில் மற்றும் எனவே கிடைக்கும் இதுதான் அட்டவணைப்படுத்தப்பட்ட இங்கே என்ன வந்தாலும் நேர்மறை அல்லது எதிர்மறை எதுவாக இருந்தாலும் அது ஒரு பிரச்சனை இல்லை நான் எந்தக் கணக்கையும் செய்யாமல் நேரடியாக இங்கே வருகிறேன் இன் மதிப்பு நேர்மறை என்றால் பவர் ஆனது ஒன்றிலிருந்து இரண்டுக்கு பாயும் எதிர்மறை என்றால் பவர் ஆனது இரண்டிலிருந்து ஒன்றுக்கு பாயும் இது ஒரு அட்டவணைப்படுத்தப்பட்ட பவர் ஆகும் அதாவது எந்த அளவு பவருக்கு காண்ட்ராக்ட் போடப்பட்டு இருக்கிறதோ அந்த அளவு பவர் ஆனது மும்முனை டை லைன் மூலமாக பரிமாற்றம் செய்யப்படும் இந்த வகையில் நீங்கள் இதை கணக்கிடலாம் மற்றொரு விஷயம் என்னவென்றால் GENCO 1 GENCO 2 GENCO 3 GENCO 4 ஆகியவற்றில் ஸ்டெடி ஸ்டேட் இல் ஜெனரேட் செய்யப்படும் பவர் என்ன என்பதை கணக்கிட வேண்டும் இதை நான் கணக்கிட போவதில்லை நீங்கள் எது சிறந்த வழியோ அந்த வழியில் இவற்றை கணக்கிடலாம் GENCO 1 இன் ஸ்டெடி ஸ்டேட் ஜெனரேட்டிங் பவரை நான் என குறிப்பிடுகிறேன் அதே போல GENCO 2 வின் ஸ்டெடி ஸ்டேட் பவர் ஜெனரேசன் ஆனது எனக் குறிப்பிடப்படுகிறது அதேபோல GENCO 3 ஆனது ஜெனரேட் செய்கிறது GENCO 4 ஆனது ஜெனரேட் செய்கிறது இப்போது சமன்பாடு என்னவாக இருக்கும் இந்தப் பக்கம் என எழுதலாம் இது உங்கள் DPM அணிக்கு சமமாக இருக்கும் இதை என எழுதலாம் இங்கு டெல்டா PL 1 ஆனது விநியோக கம்பெனி ஒன்றின் பவர் டிமாண்ட் ஆகும் இது GENCO 1 GENCO 2 GENCO 3 மற்றும் GENCO 4 ஆகியவற்றுடன் கான்ட்ராக்ட் வைத்துள்ளது இந்த ஐ பார்த்தால் DISCO 1 ஆனது GENCO 1 உடன் காண்ட்ராக்ட் வைத்துள்ளது DISCO 2 ம் GENCO 1 உடன் கான்ட்ராக்ட் வைத்துள்ளது வினியோக கம்பெனி 3 ம் GENCO 1 உடன் காண்ட்ராக்ட் வைத்துள்ளது அதேபோல தான் விநியோக கம்பெனி 4 ம் இந்த அனைத்தையும் பெருக்கினால் உங்களுக்கு இது ஜெனரேட் செய்யும் பவர் என்ன என்பது கிடைக்கும் இது GENCO 1 GENCO 2 நீங்கள் இந்த பக்கம் வைக்கிறீர்கள் என்போம் ஆனது GENCO 1 மற்றும் DISCO 1 க்கு இடையிலான கண்டாக்ட் ஆகும் ஆனது GENCO 1 மற்றும் DISCO 2 க்கு இடையிலான கண்டாக்ட் ஆனது GENCO 1 மற்றும் DISCO 3 க்கு இடையிலான கண்டாக்ட் மற்றும் ஆனது GENCO 1 மற்றும் DISCO 4 க்கு இடையிலான கண்டாக்ட் ஆகும் பவர் டிமாண்ட் என்றால் GENCO 1 ஆனது அதை DISCO 1 இக்கு அளவு தர வேண்டும் அதே போல GENCO 1 ஆனது ஐ DISCO 2 இக்குஅளவு தர வேண்டும் GENCO 1 ஆனது பவர் ஐ DISCO 2 இக்கு தரவேண்டும் DISCO 3 ஆனது அளவு பவர் டிமாண்ட் கொண்டுள்ளது இதற்கு அளவு பவர் GENCO 1 தரவேண்டும் DISCO 4 உடைய பவர் டிமாண்ட் ஆனது ஆக இருக்கும் எனவே GENCO 1 ஆனது அளவு பவர் தர வேண்டும் ஸ்டெடி ஸ்டேட் இல் இந்த GENCO களால் ஜெனரேட் செய்யப்படும் மொத்த பவர் ஆனது ஆக இருக்கும் ஆகிய மதிப்புகள் அனைத்தும் நமக்கு தெரிந்தவை தான் எனவே நீங்கள் சுலபமாக ஆகியவற்றைக் கணக்கிட்டு விடலாம் கணித ரீதியாக இதை நான் விவரிக்க விரும்பவில்லை நீங்கள் இதை எளிமையாக கணக்கிட்டு விடலாம் மற்றொரு விஷயம் என்னவென்றால் இந்த காலங்களில் கூட்டுத்தொகை ஆனது முன்பு சொன்னது போல ஒன்றுக்கு சமமாக இருக்க வேண்டும் நீங்கள் உங்கள் சொந்த அணியை கட்டமைத்துக் கொள்ளலாம் மேலும் உங்களுக்கு தேவையான மதிப்புகளை எடுத்துக் கொள்ளலாம் இப்போது இந்த GENCO 1 GENCO2 GENCO 3 மற்றும் GENCO 4 ஆகியவை எவ்வளவு பவரை ஜெனரேட் செய்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இது போக வேறு சில பிரச்சினைகளும் இருக்கின்றன ஆனால் நீங்கள் இளங்கலை பட்டப்படிப்பில் இதைப் படிப்பதால் நான் அவற்றைப் பற்றி இங்கே சொல்லப் போவதில்லை எனவே இப்படித்தான் இந்த அணியானது தரப்படுகிறது மற்றும் GENCO 1 உடைய ஜெனரேஷன் ஆனது கணக்கிடப்படுகிறது இதை நீங்கள் மிகவும் எளிமையாக கணக்கிடலாம் உங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கும் போது இது மாதிரியான கணக்குகளை தர நான் முடிவு செய்து இருக்கிறேன் இத்துடன் சுமை அதிர்வெண் கட்டுப்பாடு பற்றிய விரிவுரையை முடித்துக் கொள்ளலாம் அடுத்து நாம் பார்க்கப் போகும் தலைப்பு யூனிட் கமிட்மெண்ட் யூனிட் கமிட்மெண்ட் என்பது ஒரு பெரிய தலைப்பு நிச்சயம் நீங்கள் இதைப் பற்றி சிறிதளவாவது தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும் இது தொடர்பான கணக்குகளை வகுப்பறையில் நாம் நிச்சயமாக போட்டு பார்க்க முடியாது எனவே நிச்சயமாக நாம் இதை பற்றி சிறிதளவு அறிவை இந்த வகுப்பில் பெற முடியும் யூனிட் கமிட்மென்ட் பற்றி நீங்கள் பொதுவாக தேடினால் நிறைய பிரச்சனைகள் இதற்குள் இருப்பதை நீங்கள் காண முடியும் ஸ்டார்ட் அப் பிரச்சினைகள் ஷட்டவுன் பிரச்சினைகள் மற்றும் பல பிரச்சினைகளை உள்ளடக்கியது தான் இந்த யூனிட் கமிட்மென்ட் ஒருவேளை நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறும் சுமைகளை கொண்டு இருந்தால் என்ன ஆகும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் உங்களுடைய சுமை டிமாண்ட் அவனது மாறிக்கொண்டு இருக்கும் இல்லையா அதற்கு தகுந்தாற்போல நிச்சயமாக நீங்கள் ஜெனரேஷன் ஐ மாற்றி அமைக்க வேண்டும் ஒருவேளை உங்கள் பவர் பிளாண்ட்டில் ஐந்து முதல் ஏழு ஜெனரேட்டர்கள் இருப்பதாக சொல்வோம் இவற்றுள் எந்த ஜெனரேட்டர் குறைந்த பொருட்செலவில் பவரை ஜெனரல் செய்கிறது என்பதை நீங்கள் நிச்சயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஒருவேளை இந்த ஜெனரேட்டர்கள் அனைத்தும் ஒரே மாதிரியானவை என்று கருதுவோம் இன்று நமக்கு தேவைப்படும் பவர் டிமாண்ட் ஆனது 1000 மெகாவாட் என்போம் நம்முடைய சிஸ்டம் இன் மொத்த கொள்ளளவு ஆனது 1500 லிருந்து 1600 மெகாவாட்டாக இருக்கிறது என்போம் இப்போது நம்முடைய மொத்த கொள்ளளவானது தேவைப்படும் பவர் டிமாண்ட் ஐ விட மிகவும் குறைவாக இருக்கிறது இதனால் நமக்கு தினமும் உபயோகிக்கும் பவர் ஆனது குறையலாம் ஒருவேளை ஜெனரேட்டர் களில் ஏதாவது தவறு நடந்தால் உற்பத்தியாகும் பவர் ஆனது குறையலாம் இந்த பிரச்சனைகளை தடுக்க நான் தான் எந்தெந்த ஜெனரேட்டர்கள் எவ்வளவு பவரை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டும் அந்த உற்பத்தியும் குறைவான செலவில் எனக்கு நடக்க வேண்டும் இதுதான் யூனிட் கமிட்மெண்ட் என்கிறோம் ஒருவேளை நீங்க எல்லாம் ஆயிரம் மெகாவாட் வரை கொடுக்க வேண்டியது இருந்தால் நீங்கள் அனைத்து ஜெனரேட்டர்களையும் பவர் உற்பத்தி செய்ய பயன்படுத்த வேண்டியது இல்லை நம்மிடம் ஆறு முதல் ஏழு ஜெனரேட்டர்கள் இருந்தால் அவற்றில் மூன்று முதல் நான்கு ஜெனரேட்டர்களை மட்டுமே நீங்கள் உபயோகிக்கலாம் இந்த யூனிட் கமிட்மெண்ட் ஐ நாம் அனல் மின் நிலையத்துக்கு மட்டுமே பார்க்கப் போகிறோம் நீர் மின் நிலையங்களில் இருக்கும் ஜெனரேட்டர்கள் அவற்றின் சுமை தேவையை வெகு விரைவாக பூர்த்தி செய்து கொள்ளும் ஆனால் அனல் மின் நிலையங்களை பொருத்தவரை சுமை தேவையை பூர்த்தி செய்ய 2 முதல் 8 மணி நேரங்கள் ஆகும் இது ஒரு விஷயம் மற்றொரு விஷயம் ஆனது ஷட்டோன் வகையில் வருகிறது அனல் மின் நிலையங்களில் நீங்கள் அவ்வளவு விரைவாக ஷட் டவுண் செய்ய முடியாது உதாரணத்துக்கு உங்களிடம் 250 மெகாவாட் கொள்ளளவு கொண்ட ஒரு அனல் மின் நிலையம் இருப்பதாக கருதுவோம் நீங்கள் அதை ஷட்டவுன் செய்தால் அது முழுவதுமாக ஷட்டவுன் ஆக எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும் நிச்சயமாக இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இந்த அனல் மின் நிலையம் ஆனது ஷட்டவுன் ஆக நிச்சயம் மணிக்கணக்கில் ஆகும் இது ஜீரோ வேகத்தை அடைய எவ்வளவு மணி நேரங்கள் ஆகும் அதற்கான காரணம் என்ன என்பதுதான் உங்களுடைய கேள்வி இங்கு கணித ரீதியான விளக்கம் மிக குறைவு தான் உங்களுடைய புரிதல் தான் அதிகம் தேவைப்படுகிறது என்னிடம் 5 ஜெனரேஷன் யூனிட்டுகள் இருப்பதாகக் கருதுவோம் இவை ஆயிரம் மெகாவாட் அளவு பவரை உற்பத்தி செய்கிறது என்போம் இவற்றுள் மூன்று யூனிட்டுகள் மட்டுமே இயக்கத்தில் இருக்கின்றன மற்றும் 2 யூனிட்டுகள் சும்மா இருப்பதாக கருதுவோம் அதாவது அந்த 2 யூனிட்டுகள் இருக்கும் எந்த விதமான சுமையும் இல்லை அல்லது அவை இயக்கத்தில் இல்லை ஒருவேளை திடீரென உங்களுக்கு சுமை அதிகரிப்பு ஏற்படலாம் அல்லது சப் ஷட்டவுன் தேவைப்படலாம் எனவே இந்த ஜெனரேட்டர் களால் ஆயிரம் மெகாவாட் அளவு பவரை விநியோகிக்க முடியாமல் போகலாம் இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக நமக்கு ஒரு ஸ்பர் யூனிட் ஆனது தேவை இப்போது சும்மா இருக்கும் இரண்டு ஜெனரேட்டர்களில் ஒன்றானது இந்த தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் ஒருவேளை இதே நிகழ்வு ஹைட்ரோ பவர் ஜெனரேஷன் இல் நிகழ்ந்திருந்தால் நம்மால் மிகக் குறைந்த நேரத்தில் ஒரு ஸ்பேர் ஜெனரேஷன் ஐ இதனுடன் இணைத்து பவரை பிக்கப் செய்ய வைக்க முடியும் ஒருவேளை ஹைட்ரோ பவர் இல்லை என்று கருதுவோம் இந்த வகையில் நாம் ஒரு லுக் அப் டேபிளை நிச்சயம் கொண்டிருக்க வேண்டும் இந்த டேபிளில் எந்தெந்த யூனிட் எப்போது இயக்கத்திற்கு வரும் மற்றும் எந்த யூனிட் மிக குறைந்த விலையில் பவரை ஜெனரேட் செய்யும் என்று அனைத்து விவரங்களும் இருக்கும் ஒருவேளை நீங்கள் சொந்தமாக ஒரு தொழிற்சாலை கொண்டிருந்தால் நிச்சயமாக நீங்கள் அதில் வரும் லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இருப்பீர்கள் இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக நீங்கள் குறைந்த விலையில் எப்படிப் பவரை ஜெனரேட் செய்வது என்பதை மட்டுமே பார்ப்பீர்கள் அப்படி செய்தால் தான் உங்களால் லாபம் பெற முடியும் அப்படி செய்தால் தான் உங்களால் குறைந்த விலையில் பவரையும் விற்க முடியும் இந்த பிரச்சனைகளை தீர்க்க யூனிட் கமிட்மென்ட் ஆனது உதவுகிறது இதற்குத் தீர்வு காண யூனிட் கமிட்மென்ட் பல்வேறு நுட்பங்கள் உள்ளன அவை அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் நாம் சில எளிமையான விஷயங்களை மட்டும் பார்ப்போம் இவற்றின் மூலம் நீங்கள் யூனிட் கமிட்மென்ட் என்பது என்ன என்று அறிய முடியும் யூனிட் கமிட்மென்ட் இல் நாம் பார்க்க வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் தொழிற்சாலையில் இருக்கும் அனைத்து யூனிட் க்களும் அனைத்து நேரமும் இயங்க வேண்டிய தேவை இல்லை நிச்சயமாக அது பொருளாதாரரீதியாக நல்ல முடிவைத் தராது இரண்டாவது விஷயம் யூனிட் கமிட்மென்ட் ஆனது எந்தெந்த யூனிட்டுகள் எவ்வளவு நேரம் இயங்க வேண்டும் மற்றும் ஒரு குறிப்பிட்ட சுமை தேவையை பூர்த்தி செய்ய எந்தெந்த யூனிட்டுகள் இயக்கத்தில் இருக்க வேண்டும் என்பதையும் முடிவு செய்யும் அதாவது ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு புதிய யூனிட் ஆனது இயங்க வேண்டி இருக்கலாம் அல்லது ஒரு இயங்கும் யூனிட் ஆனது முடங்க வேண்டியிருக்கலாம் இதை முடிவு செய்யும் ஒரு புரோசஸ்ஸ்தான் யூனிட் கமிட்மெண்ட் ஒருவேளை நீங்கள் அனல் மின் நிலையத்தில் இருக்கும் ஒரு யூனிட்டை ஷட்டவுன் செய்தால் அது ஷட்டவுன் ஆக நிச்சயம் இரண்டிலிருந்து எட்டு மணி நேரங்கள் ஆகும் என்று முன்பே சொல்லியிருந்தேன் ஏனென்றால் இந்த யூனிட் ஆனது நிச்சயம் ஒரு பாய்லர் டைனமிக்ஸ் இன் படி இயங்குகிறது பாய்லர் ஆனது ஷட்டவுன் ஆக நிச்சயம் நிறைய நேரம் எடுத்துக் கொள்ளும் இந்த டைனமிக்ஸ் இல் நேரியல் அல்லாத பல விஷயங்கள் நடப்பதால் இதனுடைய ஷட்டவுன் நிச்சயம் தாமதப்படும் AGC ம் இதில் நிச்சயமாக சம்பந்தப்பட்டிருக்கும் இந்த நேரியல் அல்லாத விஷயங்களைப் பற்றி நான் உங்களுக்கு சொல்லப்போவதில்லை இளங்கலை படிப்பிற்கு அது தேவையில்லை என்று நினைக்கிறேன் ஆனால் யூனிட் கமிட்மென்ட் நிறைய நிபந்தனைகளும் இருக்கின்றன மற்றும் செக்யூரிட்டி இதில் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும் இது அனல் மின் நிலையத்துக்கு மட்டுமேயான யூனிட் கமிட்மென்ட் ஆகும் ஹைட்ரோ போன்ற மின் நிலையங்களில் ஸ்டார்ட் அப் டைம் ஆனது புறக்கணிக்கப்பட கூடியதாகவே இருக்கும் எனவே அவற்றுக்கு இந்த யூனிட் கமிட்மென்ட் தேவைப்படாது எனவே ஹைட்ரோ ஜெனரேஷன் அங்கே ஒரு யூனிட் ஆஃப் ஆகி இருந்தாலும் அது அவ்வளவு முக்கியமானதாக இருக்காது ஆனால் அனல் மின் நிலையங்களை பொறுத்தவரை அது மிகவும் முக்கியம் இந்த அனல் மின் நிலையங்களுக்கு முதலில் அதிக செயல்திறன் கொண்ட யூனிட்டுகள் ஆன் ஆக வேண்டும் பிறகு அதை விட குறைந்த செயல்திறன் கொண்ட யூனிட்டுகள் வரிசையாக ஆன் ஆக வேண்டும் இப்படி ஆன் செய்ய நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட வரைமுறை தேவைப்படுகிறது ஒருவேளை உங்களுக்கு ஐந்து முதல் ஆறு யூனிட் கள் இருக்கின்றன என்போம் இந்த யூனிட்டுகள் ஒரு குறிப்பிட்ட சுமைக்கு பவரை சப்ளை செய்ய வேண்டும் என்போம் எந்தெந்த யூனிட்டுகள் ஆன் ஆக வேண்டும் என்பதை கண்டுபிடிக்கும் கணக்கீடு நிச்சயமாக ஒரு பெரிய கணக்கீடாக இருக்கும் இந்தப் பெரிய கணக்கீட்டில் நீங்கள் நிச்சயமாக குறைந்த பொருட்செலவில் இந்தப் அவரை எப்படி ஜெனரேட் செய்வது என்பதை மட்டுமே பார்க்கவேண்டும் அதனால் தான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் இந்த ப்ராசஸ் ஆனது குறைந்த செலவில் சுமைக்கு தேவையான பவரை உற்பத்தி செய்யும் யூனிட் சேர்க்கைகளை கண்டறிய பயன்படுத்தப்படுகிறது அனைத்து சேர்க்கைகளையும் கண்டறிய வேண்டும் என்றால் இது அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் கோ ஆர்டினேஷன் சமன்பாடுகளின் மூலமாக சுமையானது இந்த யூனிட் சேர்க்கைகளின் இடையே சமமாக பகிர்ந்து அளிக்கப்படுகிறது இந்த கோ ஆர்டினேஷன் சமன்பாடு பற்றி நாம் முந்தைய பாடத் திட்டமான பவர் சிஸ்டம் அனாலிஸ் இல் பார்த்துள்ளோம் இதில் சில கணக்குகளையும் செய்துள்ளோம் எனவே மிகக் குறைந்த செலவில் எந்தெந்த சேர்க்கைகள் பவரை ஜெனரெட் செய்கிறது என்பதை கண்டறிய வேண்டும் பின்னர் இந்த சேர்க்கை களில் எது மிகக் குறைந்த செலவு வைக்கிறது என்பதை கண்டறிய வேண்டும் எனவே இந்த யூனிட் கமிட்மென்ட் ஆனது மிக மிக அதிக நேரம் எடுத்துக் கொள்ளும் முழு ப்ராசஸ் இதை வேகப்படுத்த பிரான்ச் அண்ட் பவுண்ட் அல்லது ஏதாவது ஒரு டைனமிக் ப்ரோக்ராம் இங்கே நாம் பயன்படுத்தலாம் இவற்றை நாம் இங்கே நிச்சயம் விவரிக்க முடியாது இதில் நீங்கள் நிச்சயமாக அனைத்து சேர்க்கை களையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது இருக்கும் இங்கே இருக்கும் விஷயங்கள் அனைத்தும் நிச்சயம் ஒரு சிக்கலான ஒன்றாகவே இருக்கும் டைனமிக் புரோகிராமிங் ஆனது இதை கண்டறிய உதவியாக இருக்கும் சாஃப் கம்ப்யூட்டிங் நுட்பங்களும் இன்றைய நாட்களில் இதைச் செய்ய மிகவும் உதவியாக இருக்கும் சாப்ட் கம்ப்யூட்டிங் நுட்பங்களும் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்கின்றன ஆனால் இவற்றினுடைய முடிவுகள் நிச்சயம் ஒரு உகந்த மதிப்பை கொடுக்கும் ஒரு முழுமையான சுமை சுற்றுக்கு யூனிட் கமிட்மெண்ட் ஆனது ஒரு பெரிய அட்டவணையை கொடுக்கும் ஒரு சுமை சுற்று என்பது 24 மணி நேரமாக இருக்கலாம் முதல் மணி நேரம் இரண்டாவது மணி நேரம் மற்றும் மூன்றாவது மணி நேரம் என அனைத்து நேரங்களிலும் நீங்கள் சுமையில் ஏற்படும் மாற்றங்களைப் பார்க்கலாம் சுமை மாற்றங்களில் இருந்து தேவையான பவரை ஜெனரேட் செய்ய நீங்கள் நிச்சயமாக ஒரு புதிய உத்தியை கையாள வேண்டும் எனவே யூனிட் கமிட்மெண்ட் அட்டவணையை பெற டைனமிக் ப்ரோக்ராமிங் ஆனது நிச்சயமாக உபயோகப் படுத்தப் படலாம் UC என்பது யூனிட் கமிட்மெண்ட் என்போம் யூனிட் கமிட்மெண்ட் அட்டவணை என்பது ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் எந்தெந்த யூனிட்டுகள் ஓடவேண்டும் என்ற தகவலை கொண்டிருக்கும் இது ஒரு ஆன்லைன் ப்ராப்ளம் இல்லை எவ்வளவு சுமையானது எதிர்காலத்தில் தேவைப்படும் என்பதை நீங்கள் அறிந்தால் மட்டுமே இதை நீங்கள் செய்ய முடியும் எனவே நீங்கள் ஒரு உகந்த யூனிட் கமிட்மெண்ட் அட்டவணையை உருவாக்கிக் கொள்ள முடியும் கோஆர்டிநேசன் சமன்பாடுகளை தீர்க்க தேவை இருக்காது இந்த வகையில் கோஆர்டிநேசன் சமன்பாடு தேவை இருக்காது அதேசமயம் டைனமிக் புரோகிராமிங் வகையில் அனைத்து சேர்க்கை களையும் முயற்சி செய்ய வேண்டிய அவசியமும் இருக்காது இங்கே சிறிய அளவு டைனமிக் ப்ரோக்ராமிங் பற்றி பார்க்க போகிறோம் மொத்தம் எவ்வளவு யூனிட்டுகள் நமக்கு இருக்கின்றன அவைகளின் ஜெனரேஷன் செலவுகள் சுமை சுற்று ஆகிய அனைத்தும் நமக்கு முன்பே தெரியும் என கொள்வோம் எரிபொருள் செலவு பற்றிய தகவல்கள் அனைத்தும் நமக்கு இந்த மெஷினை உற்பத்தி செய்பவர்கள் கொடுப்பார்கள் நமக்கு சுமை சுற்று அதாவது சுமை எதிர்காலத்தில் எப்படி எல்லாம் இருக்கும் என்ற தகவல் கொண்ட ஒரு வரைபடம் இருப்பதாக கருதி கொள்வோம் ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத மாற்றம் வரும் வரை இது இந்த சுமை வரைபடத்தில் இருப்பது போல தான் தொடரும் ஒரு உதாரணத்துக்காக நான் இதைச் சொல்கிறேன் ஒருவேளை கால்பந்து விளையாட்டின் இறுதிப்போட்டி இன்று நடப்பதாக கொள்வோம் போட்டியை பார்ப்பதற்காக நிச்சயமாக அனைத்து வீடுகளிலும் உள்ள டிவிகள் ஆன் செய்யப்பட்டு இருக்கும் இதனால் நிச்சயமாக பவர் டிமான்ட் ஆனது அதிகரிக்கும் இதுபோல பல பிரச்சினைகள் ஏற்படலாம் மேலும் ஒவ்வொரு யூனிட் உடன் அல்லது யூனிட் சேர்க்கைகள் உடன் இணைக்கப்பட்டிருக்கும் சுமையானது நிச்சயமாக மாறக் கூடியது தான் இந்த மாற்றத்தை நான் டெல்டா மெகாவாட் என குறிப்பிடுகிறேன் டெல்டா ஆனது சுமையில் ஏற்படும் மாற்றத்தை குறிப்பதால் தான் நான் இதை என எழுதுவதை விட டெல்டா மெகாவாட் என எழுதுகிறேன் முதலில் நாம் தன்னிச்சையாக 2 யூனிட்டுகள் உடன் ஆரம்பிப்போம் இந்த இரண்டு யூனிட் சேர்க்கைகள் உடைய குறைந்த விலை ஜெனரேஷன் அவனது இந்த சுமைக்கு வரையறுக்கப்படும் இதுவரை எடுக்கப்பட்ட பின் நாம் இதனுடன் அடுத்த யூனிட்டை அதாவது மூன்றாவது யூனிட்டை சேர்த்துக்கொள்வோம் பிறகு நான்காவது யூனிட் சேர்த்துக் கொள்வோம் இது இப்படியே தொடரும் இது முதலில் அதிக செயல்திறன் கொண்டது அடுத்து அதைவிட குறைவான செயல் திறன் கொண்டது என முன்பு செய்ததைப் போல இருக்காது எனவே ஒவ்வொரு சுமை அளவிலும் குறைந்த செலவில் அதிக செயல்திறன் கொண்ட ஒரு யூனிட் அல்லது யூனிட் சேர்க்கைகள் ஆனது ரன் செய்யப்படும் நாம் இதை 2 யூனிட்டுகள் உடன் தொடங்குகிறோம் 2 யூனிட்டுகள் தான் குறைந்த செலவில் அதிக செயல் திறன் கொண்டிருக்க வேண்டும் என அவசியம் இல்லை அது ஒரு யூனிட் ஆக கூட இருக்கலாம் எடுத்துக்காட்டாக இந்த 2 யூனிட்டுகள் மீது இருக்கும் சுமையானது 50 மெகாவாட் என்போம் ஒருவேளை இவற்றில் ஒரு யூனிட் ஆனது 50 மெகாவாட் பவரை குறைந்த செலவில் ஜெனரேட் செய்யலாம் அல்லது ஒரு யூனிட் 30 மெகாவாட்டும் மற்றொரு யூனிட் 20 மெகாவாட்டும் ஜெனரேட் செய்யக் கூட வாய்ப்பு இருக்கிறது எனவே மிக குறைந்த செலவில் அதிக செயல்திறன் கொண்ட காஸ்ட் கர்வ் ஆனது இந்த இரண்டு யூனிட்டுக்கு பெறப்படுகிறது இந்த தரவுகளை சிறிதளவு நான் உங்களுக்கு காட்ட முடியும் இதேபோன்ற காஸ்ட் கார்வ் ஆனது மூன்றாவது ஒரு யூனிட்டை சேர்ந்த பிறகு பெறப்படுகிறது இது இப்படியே தொடரும் இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங் ஆனது நேற்று போடப்பட்டது இதனுடைய கணக்கீடுகள் 6 பக்கங்களுக்கு மேல் இருக்கும் எனவேதான் அந்த கணக்கீடுகளை இங்கே உங்களுக்கு காட்டவில்லை அது மிகவும் சிக்கலானதாக இருக்கும் அதில் ஒரு குறிப்பிட்ட சில பகுதிகளை மட்டுமே நான் உங்களுக்கு காட்டுகிறேன் இந்த செயல்முறையில் இருந்து 1 மற்றும் 3 சேர்க்கை மற்றும் 2 மற்றும் ஒன்றின் சேர்க்கை ஆகியவற்றை தனித்தனியாக கணக்கிட வேண்டியது இருக்காது என்பது உங்களுக்கு தெரியும் இதன் மூலம் நீங்கள் கணக்கீடுகளுக்கு ஆகும் நேரத்தை மிச்சம் செய்யலாம் ஒருவேளை 1 அல்லது 2 யூனிட்டுகள் இயங்கினால் அவற்றின் உகந்த சேர்க்கையை நீங்கள் இதன்மூலம் கண்டறியலாம் ஒருவேளை 3 வது யூனிட் டைனமிக் ப்ரோக்ராமில் சேர்க்கப்பட்டாலும் நீங்கள் 1 மற்றும் 3 மற்றும் 2 மற்றும் 3 ஆகியவற்றை பார்க்கத் தேவையில்லை எனவே இந்த வகையில் கணக்கீட்டின் செயல் திறனை நாம் அதிகரிக்க முடியும் அதாவது கணக்கீடுகள் குறையும் நம்மிடம் இருக்கும் அனைத்து யுனிட்டுகளும் சேர்க்கப்படும் வரை இந்த செயல்முறையானது திரும்பத் திரும்ப நடக்கும் இந்த முறையின் ஒரு நன்மை என்னவென்றால் நீங்கள் k யூனிட்டுகளை எப்படி உகந்த முறையில் லோட் செய்வது என்பதை கண்டறிந்து விட்டால் உங்களால் நிச்சயமாக k1 யூனிட்டுகளை உகந்த முறையில் லோட் செய்ய முடியும் நீங்கள் வரிசையாக 1234 k வரை உகந்த சேர்க்கைகளை கண்டறிய முடிந்தால் நிச்சயமாக உங்களால் ஒரு சிறந்த சேர்க்கையை கண்டறிய முடியும்